தற்போது ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் இந்த எடுத்துக்காட்டில் கூரை மீது வைக்க வேண்டிய போட்டோவோல்டாயிக் பேனல் டிசைன் செய்வது எப்படி என்பதை காண்போம் கொடுக்கப்பட்டுள்ள சூழல் இதுதான் பெங்களூருவில் இருக்கும் ஒரு வீட்டில் மாதம் சராசரியாக 200 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது பில்லிங் மாதம் ஒருமுறை கணக்கிடப்படுகிறது இதுதான் நமக்கு கொடுக்கப் பட்டிருக்கிற பிராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நெட் எனர்ஜி 0 ஆக இருக்கும் வகையில் கூரை மேல் பி வி அமைப்பை வடிவமைக்க வேண்டும் ஆகவே நமக்கு லேட்டிடூட் அட்சரேகை தெரியும் ஏனென்றால் அந்த இடம் பெங்களூரில் அமைந்துள்ளது எனவே பெங்களூரின் லேட்டிடூட் அட்சரேகை 12 97 வாட் ஹவர் லோட் 200 என்றும் வழங்கப்பட்டுள்ளது இது மாதத்திற்கு 200 கிலோவாட் ஆகும் எனவே இந்த 200 யூனிட் ஒரு மாதத்தில் பயன்படுத்தப்படுகிறது எனவே இப்போது நாம் தினசரி பயன்பாடு பெற Whpv Whload 30 என அமைக்கலாம் எனவே பி யிலிருந்து தினசரி அடிப்படையில் நாம் கிரிட்டிற்கு எவ்வளவு அனுப்ப முடியும் என்பதை பார்க்க விரும்புகிறோம் எனவே அது Whload 30 க்கு சமம் எனவே இது ஒரு நாளைக்கு 6 67 கிலோவாட் திறன் கொண்டதாக இருக்கும் 16 எஃபிசியென்சி இது டேட்டா ஷீட் மூலம் அறியலாம் பி வி பேனல்களுக்கு டேட்டா ஷீட்கள் இருப்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த பி வி பேனல் என்று நீங்கள் முடிவு செய்தவுடன் அதை வாங்க விரும்புகிறீர்கள் எந்த உற்பத்தியாளரிடம் நீங்கள் வாங்கலாம் என்று முடிவெடுக்கலாம் அந்த டேட்டா ஷீட் எடுத்து அதிலிருந்து அந்த மாதிரியின் எஃப்பிசியென்சியை பாருங்கள் பின்னர் பி வி பேனல் தேர்ந்ததெடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது இந்த பெராமீட்டர்களை நீங்கள் பெற்றவுடன் இப்போது உங்கள் வடிவமைப்பு செயல்முறையைத் தொடங்கலாம் எனவே முதலில் ஹெச் அட்மின் தீர்மானிக்கவும் சாய்ந்த பிளாட் பிளேட் சேகரிப்பான் மீது விழும் ஆற்றல் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் வளிமண்டல நிலைமைகளுடன் அந்த இடத்தில் ஆண்டு முழுவதும் நாள் 1 முதல் 365 வரை அந்த ஆண்டு முழுவதும் ஹெச் அட் குறைந்தபட்ச மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் முன்பு விவாதிக்கப்பட்டபடி பெங்களூருக்கு இது 4 58 கிலோவாட் மீ 2 நாள் எனவே இந்த மதிப்பு அறியப்படுகிறது இப்போது நீங்கள் பி வி பேனல்களின் உள்ளார்ந்த பகுதியின் பரப்பளவைக் கணக்கிடத் தயாராக உள்ளீர்கள் இது Whpv ஐ எஃபிசியென்சி ஆல் வகுத்து ஹெச் அட்மின் ஆல் பெருக்கினால் கிடைக்கும் வழங்கப்படுகிறது அதாவது 6 67 0 16 x 4 58 இது 9 1 மீ 2 ஆகும் இப்போது இது சோலார் பி வி பேனல் உள்ளார்ந்த பகுதி இதுவே சோலார் பி வி பேனல் ஆக்கிரமிக்கும் பகுதியாகும் இப்போது தேவைப்படும் உண்மையான ரியல் எஸ்டேட் என்ன என்பதை நீங்கள் கணக்கீடு செய்ய வேண்டும் நினைவு கூருங்கள் தனிப்பட்ட முறையில் நிறுவ சுத்தம் மற்றும் அனைத்தையும் பராமரிக்க எங்களுக்கு சிறிது இடம் தேவை என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டினோம் எனவே உண்மையில் தேவைப்படும் ரியல் எஸ்டேட் உள்ளார்ந்த பகுதிக்கு 1 3 மடங்கு இருக்கும் தோராயமாக அது 11 83 மீ 2 ஆக இருக்கும் அல்லது 12 மீ 2 நீங்கள் சதுர அடியில் வசதியாக இருந்தால் 12 மீ 2 ஏறக்குறைய 127 சதுர அடி இருக்கும் மாற்று காரணி 1 மீ 2 10 75 சதுர அடி எனவே நீங்கள் அதைப் பயன்படுத்தலாம் மற்றும் மாற்றலாம் எனவே இந்த அளவு கூரை மேல் பகுதியின் அளவு கிடைக்க வேண்டும் இதனால் நீங்கள் அந்த பகுதிக்குள் பேனல்களை பொருத்த முடியும் இருப்பினும் இந்த 9 1 மீ 2 க்குள் இருக்கும் பேனல்களால் மட்டுமே சக்தி வெளியீடு வழங்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்க அதனால் 9 1 மீ 2 என்பது ஆக்டிவ் மின் உற்பத்தி செய்யும் பகுதி மற்றும் இந்த பகுதி ஒரு நாளைக்கு 6 67 கிலோவாட் திறன் தரும் திறன் கொண்டது இன்னொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இது ஒரு நேரடி உதாரணம் நீங்கள் இங்கே ஒரு படத்தைப் பார்க்கிறீர்கள் இது எனது துறையின் படம் மேலே துறையின் கூரை மேல் பி வி பேனல்கள் பொருத்தப்பட்டுள்ளன இரண்டு உள்ளன வி பேனல்களின் தொகுப்புகள் நீங்கள் இது ஒரு வகை பேனலின் ஒரு தொகுப்பு என்பதை வேறுபடுத்திப் பார்க்க முடியும் இது ஒரு செட் மற்றும் ஒரு வகை ஆகும் இது கமெர்ஷியல் இன்வெர்ட்டருடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் கிரிட்ற்கு மின்சாரத்தை அளிக்கிறது இவை மற்றொரு வகை பேனல்களின் தொகுப்பு இவை ரென்சோலா பேனல்கள் மற்றும் இது மாணவர்களால் வடிவமைக்கப்பட்ட மற்றும் உருவாக்கப்பட்ட இன்வெர்ட்டர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது கிரிட்ற்கு மின்சாரத்தை அளிக்கிறது இப்போது இந்த பேனல்களின் தொகுப்பை இங்கே பார்ப்போம் மவுஸ் கர்சர் மூலம் காண்பிக்கும் இந்த தொகுப்பில் 100 பேனல்கள் இங்கே உள்ளன இந்த பேனல் வரிசை தொகுப்புகளின் அதிகபட்ச திறன் என்ன என்பதைக் கணக்கிட முயற்சிப்போம் இந்த பேனலில் இருந்து வெளியீடு இங்குள்ள இன்வெர்ட்டர்களின் தொகுப்பைப் பயன்படுத்தி கிரிட்ற்கு வழங்கப்படுகிறது சோலார் பி வி பேனல்களின் சில நெருக்கமான காட்சிகளைப் பார்ப்போம் இவை மோனோ கிரிஷ்டலைன் பேனல்கள் பேனலின் பின்புறத்தில் பெயர்ப்பலகையை காண்பீர்கள் நான் அதை கேமராவில் படமெடுத்துள்ளேன் இந்த பெயர் தட்டில் கொடுக்கப்பட்ட விவரங்கள் உங்களிடம் உள்ளன இது சீனாவில் தயாரிக்கப்பட்ட ரெனெசோலாவிலிருந்து வந்தது மேலும் பல்வேறு பெராமீட்டர்கள் உள்ளன அதிகபட்ச சக்திஓப்பன் சர்க்யூட் ஷார்ட் சர்க்யூட் மின்னோட்டம் போன்ற பெராமீட்டர்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளளது மேலும் இந்த தரவு அனைத்தும் நிலையான சோதனை நிபந்தனையின் கீழ் செய்யப்பட்டுள்ளன என்பதை இங்கே கவனியுங்கள் காற்று நிறை 1 5 இன்சோலேஷன் 1000 W m2 அல்லது 1 kW m2 மற்றும் 25 ° C வெப்பநிலையில் இப்போது இந்த பகுதிக்கு அதாவது பரிமாணத்திற்கு அதாவது அளவிற்கு வருவோம் நீளம் மற்றும் அகலம் மற்றும் உயரம் 40 மிமீ இப்போதுநாம் கண்டுபிடிக்க விரும்புவது உள்ளார்ந்த பகுதி பரப்பளவு என்ன இப்போது நீங்கள் இங்கே 1640 மி x 992 மிமீ அதாவது 1 64 மீ x 0 992 மீ இப்போது மீண்டும் வெள்ளை பலகைக்கு செல்வோம் இந்த கூரை மேல் பி வி பேனல்கள் அமைக்கப்பட்டிருக்கும் நெருக்கமான காட்சியைக் கருத்தில் கொண்டு இங்கிருந்து 1 2 3 ஐ எண்ணத் தொடங்குங்கள் மேலும் எல்லாவற்றையும் எண்ணும்போது 100 பேனல்கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது நீங்கள் இது போன்ற ஒரு பொதுவான பேனலை எடுத்துக் கொண்டால் அந்த பகுதி 1 992 மீ 2 ஆக இருப்பதைக் கண்டோம் இது 1 63 மீ 2 ஆக இருக்கும் நீங்கள் இங்கே பெயர் தட்டு பேனலில் 1 64 மீ x0 992 மீ சரிபார்க்கலாம் இது நீளம் மற்றும் அகலம் எனவே இந்த 1 63 மீ 2 பேனலின் பரப்பளவு ஒவ்வொரு பேனலின் பரப்பளவு 1 63 மீ 2 ஆகும் இப்போது மொத்த வரிசையின் உள்ளார்ந்த பரப்பளவு என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் உள்ளார்ந்த பரப்பளவுஎன்னவென்றால் ஒவ்வொரு பேனல் பகுதியும் 1 63 மீ 2 100 பேனல்கள் ஆகவே100 X 1 63 மீ 2 163 மீ 2 ஆகும் எனவே இப்போது முழு வரிசையின் WhPV என்ன அது எவ்வளவு கிரிட்ற்கு பம்ப் செய்ய முடியும் என்பதைக் கணக்கிடுவோம் எனவே வாட்ஹவர் பி வி என்பது அந்த இடத்திற்கான ஹெட்ச்அட்மின் xஏஇன்ட்ரின்சிக் X செயல்திறனுக்கு சமம் செயல்திறன் தரவுத்தாள் அல்லது பெயர் தட்டு அளவீடுகளிலிருந்து பெறலாம் இப்போது நீங்கள் பெயர்த்தட்டு ரீடிங்நேம் பிளேட் மூலம் கணக்கிட இருந்தால் நீங்கள் Pout Pin ஐப் பயன்படுத்தலலாம் Pout என்பது Vmp X Imp வி எம்பி x ஐ எம்பி அதிகபட்ச சக்தியில் மின்னழுத்தம் வோல்டேஜ் அதிகபட்ச சக்தியில் மின்னோட்டம் ஆகியவற்றை பெருக்கி பேனல் பரப்பளவு கொண்டு வகுக்கலாம்ஒவ்வொரு பேனலும் 1 kW m2 ஆக இருக்கும் எனவே 1 kW m2 X பேனலின் பரப்பளவு சக்தி உள்ளீடு ஆகும் மற்றும் ஸ்டேண்டர்ட் இன்சோலேஷனில் கிடைக்கும் சக்தி வெளியீடு என்ன அது Vmp X Imp ஆக இருக்கும் எனவே இது உங்களுக்கு செயல்திறனை வழங்கும் எனவே ஹெட்ச்அட்மின் xஏஇன்ட்ரின்சிக் X செயல்திறன் வாட்ஹவர் பி இப்போது நேம் பிளேட் ரீடிங்களைப் பார்ப்போம் பின்னர் வி எம் ப்பி ஐ எம் ப்பி Vmp Imp இன் மதிப்புகள் என்ன என்பதைப் பாருங்கள் இங்கே வி எம் ப்பி 30 1 V ஐ எம் ப்பி 8 32 ஏ இந்த மதிப்பை இங்கே எங்கள் சமன்பாட்டில் மாற்றுவோம் எனவே 30 32 1 63 ஆக உள்ளது பேனல் பரப்பளவு 1000 W m2 ஆக இருக்கும் ஏஇன்ட்ரின்சிக் ஐன்ட்ரின்சிக் இது 163 மீ 2 ஆகும் ஹெட்ச்அட்மின் பெங்களூருக்கானது நமக்குத் தெரியும் 4 58 கிலோவாட் மீ 2 நாள் இது 114 7 kWh day ஆக கிடைக்கிறது இப்போது முழு வரிசை அமைப்பின் உச்ச வாட்டேஜையும் கணக்கிட முடியும் அதாவது 114 7 கிலோவாட் நாள் அதைக் கண்டறிந்துவிட்டோம் இப்போது அதை எவ்வளவு மணி நேரம் எபெக்டடிவ் இன்சோலேஷன் கிடைக்கும் என்பதைக் கொண்டு வகுக்கலாம் அதாவது ஹெட்ச்அட்மின் 4 58 வகுத்தால் உங்களுக்கு 25 கிலோவாட் கிடைக்கும் எனவே உங்களால் இந்த வழியில் கண்டறியலாம் எனவே இது உங்களுக்கு 25 கிலோவாட் அமைப்பைக் கொடுக்கும் எனவே இந்த முழு வரிசை 25 கிலோவாட் கூரை அமைப்பு ஆகும் எனவே இந்த வழியில் நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ள எந்த வரிசை அல்லது பி வி வரிசைக்ககும் சிஸ்ட்டம் ரேட்டிங் என்ன அல்லது வெளியீடு பவர் ரேட்டிங் மற்றும் எனர்ஜி ரேட்டிங் என்ன என்பதை கண்டுபிடிக்கலாம்